2D வெக்டர் FEM பற்றி திருப்பி பார்ப்போம் இது உங்களுடைய இயல்பான அடிப்படை FEM அல்ல 2D வெக்டர் FEM நாம் முந்தைய பகுதியில் பார்த்தது உங்களுடைய FEM அணுகுமுறையில் அடிப்படையாக நான்கு படிநிலைகள் இருக்கின்றன இங்கே நிறைய சமன்பாடுகள் இருக்கின்றன நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் சமன்பாடு என்ன என்பதை சொல்கிறேன் அது எங்கே இருந்து வருகிறது மாணவன் மேக்ஸ்வெல்ஸ் சமன்பாடு இது மேக்ஸ்வெல்ஸ் சமன்பாடுகளிலிருந்து வருகிறது நீங்கள் இரண்டு சமன்பாடுகளை எடுக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய 1εr ஐ ஒரு பக்கம் நகர்த்துகிறீர்கள் மறுபடியும் கர்லை எடுக்கிறீர்கள் நீங்கள் E இன் கர்லை H ஆல் மாற்ற முடியும் எல்லா மாறிலிகளும் k02rH என்று மாறுகின்றன நான் ஸ்பேஸின் சார்பு நிலையை கருத்தில் கொள்ள வில்லை ஆனால் அனைத்தும் பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸாகவே இருக்கின்றன εr ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் H ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் rம் ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் ஆக இருக்கும் இருந்தாலும் நாம் அதை கருத்தில் கொள்ள போவதில்லை H ம் ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸே இந்த இடது கை பக்கம் உள்ள அனைத்தையும் நான் FH என்ற சார்பாக அழைக்கிறேன் அது முழு சீர்மை நிலையில் ஏற்க தக்கது கணக்கீட்டு டொமைனின் ஒவ்வொரு புள்ளியிலும் மிகச் சரியாக திருப்தி படுத்த பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆனால் அது சாத்தியம் இல்லை நான் வெயிட்டட் ரெஸிடுயல் மெத்தடை செய்கிறேன் நான் சில டெஸ்டிங் பங்க்ஷன்களை எடுக்கிறேன் இந்த ரெஸிடுயலின் சராசரியை எடுக்கிறேன் அதாவது இந்த டெஸ்டிங் பங்ஷனின் சராசரியை இந்த சார்புடன் எடுக்கிறேன் இந்த சராசரி பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் முதல் சமன்பாட்டை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு பதிலாக Tm ஐ டெல்டா பங்க்ஷனில் இடுவதன் வழியாக இது எளிதாக பெற படுகிறது அது மிக கடினம் ஆனது அது சாத்தியம் இல்லை என்று நான் சொல்கிறேன் நாம் அதை பைனட் உதவியுடன் ஒரு பங்ஷனாக உருவாக்குவோம் நமது முந்தைய விவாதத்தில் என்ன மாதிரியான பங்க்ஷனை Tm க்கு தேர்ந்தெடுத்தோம் என்று நாம் பார்த்து இருக்கிறோம் மாணவன் இந்த வெக்டர் புலங்கள் இந்த மாதிரி தோற்றம் அளிக்கின்றன எனவே எங்கு பார்த்தாலும் அம்புக் குறிகள் ஆக இருக்கின்றன இந்த பண்புடன் அவை மாறாத டேன்ஜென்ஷியல் பகுதியை கொண்டிருக்கின்றன மாணவன் ஒரு முனையின் மீது இருக்கின்றது ஒரு முனையின் மீது இருக்கின்றது மற்றும் டேன்ஜென்ஷியல் பகுதி இன்னொரு முனையின் மீது இருக்கின்றது மாணவன் 0 0 சரியா அவை லேக்ரேன்ஜ் பாலிநாமினல்களிலிருந்து பெறப்பட்ட நமது சிறந்த பேசிஸ் பங்க்ஷன் ஆகும் இது நமக்கு ஞாபகம் இருக்கிறது இது படிநிலை 1 க்கானது இது படிநிலை 2 க்கானது பிறகு நாம் இதை இதனுடன் சேர்க்கிறோம் மறுபடியும் சிறிது வெக்டர் கால்குலஸ் செய்கிறோம் இதை நாம் திருப்பி பார்க்கிறோம் இறுதியாக பெரியதாக தோன்றும் இந்த சமன்பாட்டை பெறுகிறோம் ஆனால் இது மிகவும் எளிதானது நாம் இதை FEM இன் வலிமையற்ற வடிவம் என்று அழைக்கிறோம் இந்த புள்ளியில் எந்த அப்ராக்ஸிமேஷன்களும் எடுக்க பட வில்லை எந்த பவுண்டரி கண்டிஷனும் செயல் படுத்த பட வில்லை நீங்கள் இடது கை பக்கத்தை முழுவதும் பவுண்டரியின் மீது பெற்றிருக்கிறீர்கள் இது உங்களுடைய கணக்கீட்டு டொமைன் கேப்பிட்டல் ஒமேகா மற்றும் பவுண்டரி காமா ஆகும் அங்கே உங்களுடைய கேப்பிட்டல் ஒமேகா மற்றும் காமா செயல்படும் இது துல்லியமான பவுண்டரி கண்டிஷன்கள் இல்லை நாம் இதை புறப்படும் புள்ளி என்கிறோம் இந்த புள்ளியில் இருந்து நாம் புறப்படுகிறோம் நாம் என்ன செய்தோம் என்பதை உங்களுக்கு நினைவு படுத்துவதற்காக நாம் அப்ஸார்பிங் பவுண்டரி கண்டிஷனை செயல் படுத்துகிறோம் இந்த Hs ப்ளேன் வேவ்கானது நாம் இதை வருவித்தோம் இது jk என்பதற்கு சமமாக இருக்கும் இது பவுண்டரியின் மீது எந்த திசைக்கும் இணையாக செல்லும் ஒரு ப்ளேன் வேவுக்கு உண்மையாக இருக்கும் நாம் இதை n திசைக்கு இணையாக செயல் படுத்த போகிறோம் எனவே n வெளிப்புற செங்குத்தாக இருக்கும் kn என்று இருக்கும் பொழுது இந்த உறவு எந்த ப்ளேனுக்கும் உண்மையாக இருக்கும் பொதுவாக பவுண்டரியை தொடும் வேவ்கள் n க்கு இணையாக இருக்காது எனவேதான் இது துல்லியமான அப்ராக்ஸிமேஷனாக இருக்கிறது இந்த கண்டிஷன் சிதறடிக்கப்பட்ட புலத்திற்கு மட்டும் பொருந்தும் முழு புலத்திற்கும் பொருந்தாது என்று சொன்னோம் எனவே நான் இதை Hs என்று எழுதுகிறேன் சமன்பாடு 3 இன் வலது கை பக்கம் நான் என்ன எழுதுவேன் HHinHs இதை பதிலீடு செய்யும் அது எனக்கு பூஜ்ஜியம் அல்லாத வலது கை பக்கத்தை கொடுக்கிறது மீதி உள்ள எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே FEM பகுதியில் பார்த்து இருக்கிறோம் நாம் அதை இப்போது பார்ப்போம் இது ஏன் என்றால் எனது பொருளை நான் இங்கே பெற்றிருக்கும் போது இங்கே சில காற்று இருக்கும் இந்த பிராப்ளத்தில் எத்தனை தெரியாதவைகள் உள்ளன எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அத்தனையா எத்தனை எலிமெண்ட்கள் உள்ளன அத்தனையா மாணவன் எத்தனை முனைகள் உள்ளனவோ அத்தனை எத்தனை முனைகள் உள்ளனவோ அத்தனை சரியா அவை டொமைனின் முக்கோண படுத்துதலில் உள்ள முனைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் தெரியாத புலங்களை எப்படி குறித்தீர்கள் என்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை Hi13uiTi என்று எழுதினீர்கள் Ti என்னுடைய தெரிந்த வெக்டர் u என்பது தெரியாதது அதை நான் கண்டுபிடிக்க விரும்பினேன் இந்த T களை முதல் வரிசை வையிட்னி எலிமெண்ட்களாக தேர்ந்தெடுங்கள் அவை ஒரு அலகு வீச்சளவையும் ஒரு அலகு டேன்ஜென்ஷியல் பகுதியையும் குறிப்பிட்ட முனைகளுக்கு இணையாக பெற்று இருக்கின்றன நான் அதை தெரியாத ui ஆல் பெருக்குகிறேன் அது டேன்ஜென்ஷியல் புலத்தின் வீச்சளவு என்ன என்பதை எனக்கு தெரிவிக்கிறது இது டேன்ஜென்ஷியல் புலத்தின் வீச்சளவு சரியா மாணவன் சரி இதுவரை நாம் என்ன பார்த்து இருக்கிறோம் நான் இதை வால்யூம் இன்டெகிரல் என்று அழைக்க மாட்டேன் ஏனென்றால் அங்கே எந்த இன்டெகிரல் சமன்பாடும் இல்லை ஆனால் இது வால்யூம் டிஸ்க்ரீடைசேஷன் படிநிலை 1 லிருந்து 4 வரை உள்ளவை தரப் படுத்த பட்ட FEM என்று நான் குறிக்கும் வரை அவை ABC உடன் கூறிய தரப் படுத்த பட்ட FEM ஆகும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் நாம் படிநிலை 4 ற்கு செல்ல மாட்டோம் படிநிலை 3 லியே நிறுத்தி விடுவோம் நாம் இதை பவுண்டரி இன்டெகிரலுடன் எப்படி இணைக்க முடியும் என்று பார்ப்போம் முனைகளின் எண்ணிக்கை சரியாக இருக்கின்றன தெரியாதவைகளின் எண்ணிக்கையே முனைகளின் எண்ணிக்கை நான் இதை இரண்டு வேறு வேறு பகுதிகளாக பிரிக்க போகிறேன் முதலாவது உட்புற முனைகளின் எண்ணிக்கை மற்றும் எல்லை முனைகளின் எண்ணிக்கை n என்பது உட்புற முனைகளின் எண்ணிக்கை மற்றும் m என்பது எல்லை முனைகளின் எண்ணிக்கை என்று நான் குறிக்க போகிறேன் இது என்னுடைய நெருக்கம் இல்லாத அமைப்பு என்னுடைய சமன்பாடுகள் அல்லது சமன்பாடுகளின் அமைப்பின் அளவு என்ன Axb என்பதில் A வின் அளவு என்ன இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி நான் சமன்பாடுகளின் அமைப்பை உருவாக்கும்போது என்னுடைய சமன்பாடுகளின் அமைப்பின் அளவு என்ன மாணவன் nm × nm அணியின் அளவு FEM ஐ திருப்பி பார்த்ததினால் இது வரை நாம் செய்திருக்கிறோம் இரண்டாவது பகுதி பைனட் எலிமெண்ட் மற்றும் பவுண்டரி இன்டெகிரல் ஆகும் இது நம் தலைப்பாக இருக்கிறது அடுத்ததாக நாம் பவுண்டரி இன்டெகிரல் பகுதி என்ன என்பதை திருப்பி பார்க்கலாம் இதை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம் அதை திருப்பி பார்க்க்கிறோம் நீங்கள் இங்கே பார்த்த இரண்டு சமன்பாடுகளும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த எக்ஸிடிங்சன் கோட்பாடு ஆகும் அதுவே நாம் பெற்றிருக்கும் பிராப்ளம் இது என்னுடைய V2 மற்றும் இது என்னுடைய V1 அவை சில g1 கிரீன்ஸ் பங்க்ஷனையும் Green's function மற்றும் g2 கிரீன்ஸ் பங்க்ஷனையும் Green's function பெற்றிருக்கின்றன மின்னோட்ட தூண்டுதல் மூலம் கன அளவு 1 இல் உள்ளது ஏனென்றால் இன்ஸிடென்ட் பீல்டு பகுதியும் அங்கேதான் உள்ளது அவை இங்கே இல்லை பொதுவாக நீங்கள் இதை திருப்பி பார்க்க போகிறீர்கள் இங்கே இருக்கும் மாறிகள் என்னென்ன இது TM போலரைசேஷன் TM HxHyEz என்று இருக்கிறது அது எனது TM சரியா Ez ஸ்கேலாராக இருக்கிறது உங்களுடைய Ez இங்கே தோன்றுகிறது மற்றும் அதை போன்று இங்கே மற்றும் இங்கே தோன்றுகிறது இதில் இருக்கும் சிக்கலை இந்த பவுண்டரி இன்டெகிரல் சமன்பாடுகளை பயன்படுத்தி விவாதித்து இருக்கிறோம் g1 அதன் வெற்றிடத்தால் எளிமையாக இருக்கிறது g2 பிரச்சனையாக இருக்கிறது பிரச்சனையாக இருப்பவற்றை நாம் என்ன செய்கிறோம் நாம் அவற்றை ஆராய்கிறோம் நாம் இப்போது சமன்பாடு 6 ஐ பயன்படுத்த மாட்டோம் சமன்பாடு 6 ஐ புறக்கணித்து விடுங்கள் ஏனென்றால் அதை பயன்படுத்துவது மிக கடினம் நாம் தற்போது சமன்பாடு 5 ஐ பார்ப்போம் சமன்பாடு 5 அல்லது 6 ஐ பொருட் படுத்தாமல் சர்பேஸ் இன்டெகிரல் பகுதியில் நாம் கணக்கீடு செய்த Ez nஐ குறித்துக் கொள்ளுங்கள் இது டேன்ஜென்ஷியல் H புலத்திற்கு சில மாறிலிகளுடன் நேர் விகிதத்தில் உள்ளது அவை இங்கே இருக்கும் மாறிலிகள் ஆகும் இந்த ஸ்கேலார்களை மாறிகளாக கொண்டு இந்த பிராப்ளம் எழுதப்பட்டிருக்கிறது மன்னித்துக் கொள்ளுங்கள் இது வெறும் Ez இவை மாறிகள் நான் இவற்றை Htan மற்றும் Ez என்று பதிலீடு செய்ய முடியும் நான் இதை தீர்க்கும் போது இவை எத்தனை இருந்தன எடுத்துக்காட்டாக சமன்பாடு 5 ஐ எடுத்துக் கொள்ளலாம் என்னுடைய முதல் அணுகுமுறை என்னவாக இருக்கும் நான் இந்த சமன்பாட்டை தீர்ப்பேன் எந்த அடிப்படையில் நான் என்னுடைய மாறிகள் Ez மற்றும் Htan ஐ தேர்ந்தெடுப்பேன் நாம் இதை தீர்க்கும் போது நாம் என்ன செய்தோம் பல்ஸ் பேசிஸ் எனவே நாம் பல்ஸ் பேசிஸ் ஐ பயன்படுத்தினோம் மாணவன் அது நன்றாக இருக்கிறது அது நாம் இங்கே பயன்படுத்தப் போகும் துல்லியமான அப்ஸர்வேஷனாக இருக்கிறது நீங்கள் ஒரு பல்ஸ் பேசிஸ் ஐ பயன்படுத்தினால் பவுண்டரியின் ஒவ்வொரு டிஸ்க்ரீடைசேஷனிலும் பல்ஸ் பேசிஸ் மீது Ez Htan இரண்டும் விரிவாகும் இது மாறிலி ஆகும் சில கோஎபிஷியன்ட்களுடன் நான் அதை கண்டு பிடிப்பேன் வேறு எல்லா இடத்திலும் இது பூஜ்ஜியமாக இருக்கும் அது பேசிஸ் ஆகும் நீங்கள் FEM பேசிஸ் பங்க்ஷன்களை பார்த்தால் அவையும் பவுண்டரி முனைகளில் தெரியும் இதுவும் அது மாதிரி தோன்றுகிறது அது பவுண்டரியின் மீது மாறிலி Ui ஐ பெற்றிருக்கிறது அது மற்ற எல்லா இடங்களிலும் பூஜ்யமாக இருக்கிறது அந்த ஒப்புமையை நாம் தெளிவாக்க போகிறோம் இப்போது இந்த அப்ஸார்பிங் பவுண்டரி கண்டிஷனை விட்டு விடுவதே முக்கியமான பகுதியாக இருக்கிறது படிநிலை 3 என்பது இங்கே நாம் வரியை வரைவது ஆகும் என்றும் சொல்லலாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த பகுதி என்ன இந்த பகுதியைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் இந்த சமன்பாடு வெறும் H ஐ மட்டும்தான் பெற்றிருக்கிறது அங்கே E இல்லை என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் நான் இதை பவுண்டரி இன்டெகிரல் சமன்பாடுகளுடன் இணைக்க விரும்பினால் எப்படியாவது E ஐ நான் இங்கு பெற வேண்டும் வலது கை பக்கத்தில் எப்படியாவது நான் மின் புலத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்று யூகித்து கூறுங்கள் கர்ல் ஆப் H கர்ல் ஆப் H உங்களுக்கு என்ன ஞாபக படுத்துகிறது மாணவன் மின் புலத்தை சரியா T1r

n ஐ நான் செய்ய முடியும் இது தோராயமானதா அல்லது துல்லியமானதா துல்லியமானது இது வரை எந்த பிரச்சனையும் இல்லை அது இப்படி மாறுகிறது நான் j0TEzz n ஐ எடுக்க முடியும் நாம் இங்கே ஒரு மாதிரியை எடுப்போம் இது என்னுடைய n என்னுடைய பொருளின் எல்லை சரியா நான் ஒரு முக்கோணத்தை பார்க்கிறேன் அது மிகவும் வளைந்து இருக்கிறது நீங்கள் அதை கொஞ்சம் நன்றாக மாற்ற முடியும் இது பவுண்டரியின் மீது உள்ள முக்கோணம் என்னுடைய t என்னுடைய டேன்ஜென்ஷியல் வெக்டர் என்று நாம் சொல்வோம் அது பவுண்டரிக்கு இணையாக செல்கிறது என்னுடைய z எந்த வழியில் செல்கிறது போர்டில் இருந்து வெளியில் வருகிறது t பகுதி பவுண்டரியின் மீது மட்டும் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் உட்பகுதியில் அது இருக்கும் என நான் நினைக்க தேவை இல்லை பவுண்டரியின் மீது T இன் மதிப்பு என்ன பவுண்டரியின் மீது T இன் மதிப்பு என்ன என்பது மிக எளிதான கேள்வி மாணவன் ஆமாம் இது ஒரு தந்திரமான கேள்வி மாணவன் 1 வரையறையின் படி 1 அப்படித்தான் நான் அதை உருவாக்கினேன் இந்த T பவுண்டரிக்கு இணையாக இருக்கிறது பவுண்டரியின் திசை அமைவை பொருத்து அதன் மதிப்பு 1 அல்லது 1 என்று இருக்கும் இங்கே என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் இந்த எக்ஸ்பிரஷனை எளிமை படுத்த முடியுமா t திசைக்கு இணையாக வீச்சளவு ஒன்றை கொண்ட வெக்டர் என்னிடம் இருக்கிறது tz வலது கை பகுதி விதி உங்களுக்கு n இல்லை n n ஐ கொடுக்கிறது மாணவன் 1 1 என்பது சரி இது உங்களுக்கு j0Ez என்பதை கொடுக்க போகிறது அவ்வளவுதான் நாம் பெரும்பாலும் இதனுடைய கருத்துரு பகுதியை முடித்து விட்டோம் சமன்பாடு 3 என்ற என்னுடைய மூல சமன்பாடு H ஐ இரண்டு பக்கங்களிலும் பெற்று இருந்தது கர்ல் ஆப் H கர்ல் ஆப் H மின் புலத்திற்கு தொடர்புடையது என்பதை அறிய நான் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை இங்கே பயன்படுத்துகிறேன் H ஐ மாற்றி மின் புலத்தை பெறுகிறேன் இது முழுவதும் j0Ez என்பதை மதிப்பீடு செய்ய போகிறது என்பதை கண்டறிந்தேன் எங்கே இருந்து இந்த கழித்தல் குறியீடு வருகிறது மாணவன் t ற்கு இணையாக T இருக்கிறது இது எதைப் பொறுத்து உள்ளது எது t இன் திசையை நிர்ணயிக்கிறது மாணவன் முனை நடைமுறையை பற்றி பார்க்கலாம் CAD மென்பொருளால் முனைகளுக்கு எண்கள் வழங்கப்படுகின்றன சில நேரங்களில் அது இந்த வழி முறையில் இருக்கும் சில நேரங்களில் அது அந்த வழி முறையில் இருக்கும் நமது அணுகுமுறை ஒரே சீரானதாக இருக்க வேண்டும் நான் அங்கு இருந்து என்னுடைய பகுதியை பெறுகிறேன் நான் இங்கே இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்து கொள்கிறேன் நான் அதை இன்டெகிரேட் செய்ய விரும்புகிறேன் நான் dl க்கு மேலாக இதை இன்டெகிரல் செய்ய விரும்புகிறேன் இது என்னவாக மாறும் என்னுடைய Ez பல்ஸ் பேசிஸின் மீது விரிவாக்க பட போகிறது என்று எடுத்து கொள்கிறேன் Ez அந்த முனைக்கு இணையாக மாறாமல் இருக்கிறது இந்த இன்டெகிரலில் எது மீதமாக இருக்கும் மாணவன் l முனையின் நீளமாக இருக்கிறது அது j0Ezl என்று இருக்க போகிறது எனவே நான் அதை l ஆக பயன் படுத்துகிறேன் அப்ஸார்பிங் பவுண்டரி கண்டிஷனை பவுண்டரி இன்டெகிரலை கொண்டு பதிலீடு செய்வதற்கு இது விளக்க குறிப்பு ஆகும் இப்போது நான் இதை செய்து இருக்கிறேன் என்னுடைய FEM சமன்பாடு சமன்பாடு 3 ஆக இங்கே இருக்கிறது இடது கை பக்கம் FEM இன் முழு இயந்திர அமைப்பாக இருக்கிறது இடது கை பக்கம் எனக்கு ஒரு அடர்வில்லா அணியை கண்டிப்பாக கொடுக்க போகிறது வலது கை பக்கத்தை இப்போது நான் Ez இன் பகுதிகளை கொண்டு பதிலீடு செய்கிறேன் இதை நான் முன்னரே செய்திருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம் நான் இன்னும் பவுண்டரி இன்டெகிரல் முறைகளை பயன் படுத்த வில்லை நான் செய்ததெல்லாம் மேக்ஸ்வெல் சமன்பாட்டை கண்டறிந்தது மட்டும் இங்கே இருக்கும் இந்த பகுதியை E ஆல் பதிலீடு செய்ய முடியும் நான் அதை முன்னரே ஏன் செய்யவில்லை மாணவன் நான் அதை எப்படி பதிலீடு செய்ய முடியும் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் இதை எந்த அப்ராக்ஸிமேஷனையும் பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான உண்மையாக மாற்றுகிறது இதை செய்வதால் என்ன ப்ராப்ளம் ஏற்படுகிறது மாணவன் நான் இன்னொரு தெரியாததை எடுக்கிறேன் அங்கே தெரிந்தது எதுவும் இல்லை புலத்தின் தகவல் அதன் உள்ளே வருவது இல்லை உண்மையான சமன்பாடு உதவிகரமல்லாததாக இருக்கிறது எது நமக்கு கூடுதல் தகவலை கொடுக்க போகிறது இங்கே இருக்கும் பவுண்டரி இன்டெகிரல் பகுதி அதை கொடுக்க இது படிநிலை 1 முதலில் நாம் பவுண்டரி கண்டிஷன் பகுதியை மாற்றுகிறோம் இங்கே நான் ஒரு Ez ஐ பெறுவதை நாம் குறித்து கொள்கிறோம் நான் இங்கே சமன்பாடு 5 ஐ எடுத்து கொள்கிறேன் எத்தனை மாறிகளில் எத்தனை சமன்பாடுகளை நான் பெறுகிறேன் நான் சமன்பாடு 5 ஐ மட்டும் எடுத்து கொள்கிறேன் நான் பவுண்டரியின் மீது எத்தனை முனைகளை பெற்றிருக்கிறேன் m முனைகளை பவுண்டரியின் மீது பெற்றிருக்கிறேன் எத்தனை தெரியாதவைகள் அங்கே உள்ளன அங்கே இப்போது ஒவ்வொரு பவுண்டரி முனையும் ஒரு தெரியாத Ez யும் ஒரு தெரியாத Htan யும் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் 2 தெரியாத mகளை பெற்றிருக்கிறீர்கள் பவுண்டரியின் மீது எத்தனை புள்ளிகளில் நீங்கள் சமன்பாடு 5 ஐ சோதிக்கிறீர்கள் அல்லது செயல்படுத்துகிறீர்கள் ஒவ்வொரு முனையின் மையத்திலும் நாம் செய்கிறோம் நாம் முடித்து விட்டோம் மாணவன் n என்பது உட்பக்க முனைகளின் எண்ணிக்கை நீங்கள் உங்கள் முக்கோண படுத்துதலின் திட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள் H உட்புறத்தில் அல்லது பவுண்டரியின் மீது இருக்கலாம் n உட்புறத்திற்கானது m பவுண்டரிக்கானது எனவே எனது அணியின் அளவு n m × n m என்று இருக்கிறது மாணவன் ஆமாம் சரியாக சொன்னீர்கள் 2 m தெரியாதவைகள் இங்கே உள்ளன நான் சமன்பாடு 5 ஐ மட்டும் எடுத்துக் கொண்டால் நான் எத்தனை சமன்பாடுகளை பெறுவேன் m சமன்பாடுகள் ஏனென்றால் அங்கே m முனைகள் இருக்கின்றன ஒவ்வொரு முனையின் மையத்திலும் நான் இந்த பக்கத்தை செயல்படுத்துகிறேன் நான் m சமன்பாடுகளை பெற்றிருக்கிறேன் எனவேதான் இது தனியாக இல்லை நான் சமன்பாடு 5 ஐ மட்டும் பயன்படுத்தினால் என்னால் இதை தீர்க்க முடியாது நான் இன்னொரு m சமன்பாட்டை 6 லிருந்து எடுத்துக்கொண்டால் என்னால் 2m × 2m சமன்பாட்டு அமைப்பை தீர்க்க முடியும் ஆனால் நான் இங்கே நிறுத்த போகிறேன் இவற்றை எல்லாம் ஒருங்கிணைக்க நான் நல்ல நிலைமையில் இருக்கிறோம்